அனைவருக்கும் வணக்கம் டிசாஸ்டெர் ரெகவரி அண்ட் பில்ட் பாக் பெட்டர் விரிவுரைத் தொடருக்கு உங்களை வரவேர்கிரேன் பேரழிவு தயாரிப்பு மற்றும் மீட்பு முந்தைய சொற்பொழிவில் தகவலின் பங்கு பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தேன் இந்த சொற்பொழிவில் பேரழிவு தயாரிப்புக்கு தேவையான தகவல்களை சேகரிக்க சமூக வலைப்பின்னல்களின் பங்கு என்ன என்பதில் கவனம் செலுத்துவேன் எனவே எங்கள் மையமாக இருக்கும் பேரழிவு தயாரிப்பு முடிவுகளை எடுப்பதற்கான முக்கியமான தகவல்களை சேகரிப்பதற்கும் பெறுவதற்கும் சமூக வலைப்பின்னல்களின் பங்கு என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம் அதற்காக வழக்கு ஆய்வில் ஒரு யோசனையைப் பெறுவதற்காக முந்தைய விரிவுரையைப் பொறுத்து இருப்பேன் பங்களாதேஷ் உதாரணத்தை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது ஒரு அழகான நாடு என்று நாங்கள் சொன்னோம் ஆனால் அவர்கள் குடிநீர் அபாயத்துடன் போராடுகிறார்கள் அதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் நிலத்தடி நீரை குடிக்க முடியாது ஏனெனில் இது ஆர்சனிக் மாசுபட்டது மறுபுறம் அவர்கள் குடிக்க முடியாத மேற்பரப்பு நீரில் நீர் உப்புத்தன்மை பிரச்சினை உள்ளது அவை உப்புத்தன்மை வாய்ந்தவை என்பதால் நீரிழிவு வயிற்றுப்போக்கு காலரா போன்ற பல நோய்களைப் பெறுகின்றன அவர்களுக்கு பங்களாதேஷின் கடலோரப் பகுதிகளில் ஏராளமான நீர் உள்ளது அவர்களுக்கு நீர் பற்றாக்குறை இல்லை ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவர்களால் குடிக்க முடியாது அது குடிநீர் அல்ல எங்கள் சவால் ஒரு வழி சாத்தியமான ஒரு யோசனை அல்லது தொழில்நுட்பத்தை சேகரிப்பது மழைநீரை சேகரிக்க எங்களுக்கு உதவும் ஒரு கண்டுபிடிப்பு உள்நாட்டு மட்டத்தில் மழைநீரை நாம் சேகரிக்க முடியும் வீட்டு மட்டத்தில் கூரையிலிருந்து அதை ஒரு தொட்டியில் பாதுகாக்க முடியும் மேலும் 5000 லிட்டர் தொட்டி 5 உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு 6 மாதங்களுக்கு வறண்ட காலங்களில் குடிநீரை எளிதில் வழங்க முடியும் இது ஒரு சிறிய புதுமையான யோசனையாக இருக்கலாம் ஆனால் அதை நாங்கள் பங்களாதேஷில் ஊக்குவிக்க வேண்டும் இது ஒரு திட்டமிடுபவர் அல்லது பேரழிவு மேலாளர் அல்லது அதிகாரியாக எங்கள் சவால் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஒரு சிலரை மட்டுமல்ல ஒரு பெரிய எண்ணிக்கையையும் ஊக்குவிக்க வேண்டும் அது ஒரு மகத்தான பணி எனவே மில்லியன் கணக்கான மக்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த மழைநீர் தொட்டியை நிறுவ வேண்டும் இது எங்கள் சவால் நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே நிறைய சிறிய சக்தியை ஒன்றாக இணைப்பது பெரிய சக்தியை சேர்க்கிறது அதுவே எங்கள் உந்துதல் மழைநீர் தொட்டி போன்ற சிறிய புதுமையான யோசனையை ஏற்கவோ அல்லது நிறுவவோ மக்களிடம் கேட்கும்போது எங்கள் ஆராய்ச்சி சிக்கல் எழுகிறது என்பதை இப்போது விவாதித்தோம் மக்கள் இதைப் பற்றி அறியாததால் முடிவுகளை எடுக்க விரும்பவில்லை இது ஒரு புதுமையான யோசனை இது புதியது எனவே மக்கள் இதைப் பற்றிய தகவல்களைப் பெற விரும்புகிறார்கள் அவர்களுக்கு 3 வகையான தகவல்கள் தேவை ஒன்று அவர்கள் கேட்ட மற்றும் கவனித்தவற்றிலிருந்து தங்கள் சொந்த அறிவு வன்பொருள் மற்றும் மென்பொருள் அறிவை வளர்த்துக் கொள்ள மற்றொன்று விவாத அறிவு இது ஒருவரின் அகநிலை அறிவு இந்த வகையான கண்டுபிடிப்புகள் குறித்து ஒருவரின் அகநிலை கருத்து அல்லது தனிப்பட்ட கருத்து குறித்து நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் அவர்களுக்கும் இது தேவைப்பட்டது மூன்று வகையான தகவல்கள் அவர்கள் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகளின் அடிப்படையில் அமைந்தன ஒன்று தொட்டி அல்லது புதுமைகளைப் பற்றி கேள்விப்படுகிறது மற்றும் அதன் மென்பொருள் அறிவை அதன் செயல்பாடு அது பயன்பாடுகள் அதன் செயல்திறன் போன்றவற்றை சேகரிக்கிறது இரண்டாவதாக வன்பொருள் தகவல்களைச் சேகரிப்பது அந்தத் தொட்டியின் வடிவம் அளவு மற்றும் அமைப்பு என்ன போன்ற கண்காணிப்பு செயல்பாடு கேட்டல் மற்றும் கவனிப்பு நபருக்கு தேவையான தரவை வழங்கும் ஆனால் அது தத்தெடுப்புக்கு வழிவகுக்காது என்று நான் கூறியது போல மக்கள் சூழலின் நிலைமை குறித்த அகநிலை முன்னோக்கு தரவின் தனிப்பட்ட விளக்கங்கள் ஆகியவற்றை அறிய விரும்புகிறார்கள் இந்த தொட்டி அவர்களுக்கு எவ்வாறு உதவும் அவர்கள் தங்கள் சக கூட்டாளர்களுடன் கலந்துரையாட வேண்டும் இதை நாங்கள் விவாதத் தகவல் என்று அழைக்கிறோம் இது நெட்வொர்க்கிங் காரணமாக ஒரு வகை தகவல் இப்போது அவர்கள் என்ன செய்ய முடியும் இந்த தகவல்களை அவர்கள் எவ்வாறு சேகரிப்பார்கள் அவர்களுக்கு ஏன் சமூக வலைப்பின்னல்கள் தேவை இப்போது இதை கற்பனை செய்து பாருங்கள் நான் ஒரு பால் பென் வாங்கச் சொல்கிறேன் ஆனால் பால் பென் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த பால் பென் பற்றி நீங்கள் எப்படி முடிவெடுப்பீர்கள் அது கடினமா இந்த பால் பென் பற்றி முடிவெடுப்பது மிகவும் கடினம் ஏனென்றால் உங்களுக்குத் தெரியாது இரண்டாவது முயற்சியில் எனது நண்பர் ஒருவரிடம் இந்த பால் பென் பற்றி அவருக்குத் தெரியுமா என்று கேட்டேன் அவர் அதைப் பயன்படுத்தியிருக்கிறாரா இது அமெரிக்காவிலிருந்து அல்லது வேறு எங்காவது வந்த புதியது என்பதால் இது எனது இடத்தில் கிடைக்கவில்லை இது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறுகிறார் மூன்றாவது முயற்சியில் நான் நெட்வொர்க்கை விரிவுபடுத்தி பல புதிய நபர்களைக் கேட்டேன் அவர்களில் ஒருவர் புதிய பந்து பேனாவைப் பயன்படுத்தினார் அது மிகவும் நல்லது என்று கூறினார் அது நல்ல பயன்பாடு என்று யாரோ சொல்கிறார்கள் அமெரிக்காவில் வசிக்கும் அவரது உறவினர் இது நல்லது என்று கூறினார் இன்னொருவர் பழையது தங்கம் என்று சொன்னார் புதியதை முயற்சிக்க எனக்கு பிடிக்கவில்லை இறுதியானது ஊக்கமளிப்பதாக இல்லை நான்காவது முயற்சியில் நெட்வொர்க் அதிக தூரம் அதிகரிக்கிறது மேலும் மேலும் அதிகமான தகவல்களைப் பெற உதவுகிறது மேலும் அதிகமானவர்களைக் கேட்பதன் மூலம் இதைப் பற்றி நல்லது அல்லது கெட்டது போன்ற கூடுதல் தகவல்களை சேகரிக்கிறது இந்த விஷயத்தில் பெரும்பாலான மக்கள் நேர்மறையான மதிப்பாய்வை வழங்குகிறார்கள் இது மிகவும் மென்மையாக எழுதுகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் கண்களை மூடி அதைப் பயன்படுத்தலாம் சிலர் இது மிகவும் நல்லது என்று கூறுகிறார்கள் சிலர் இது மலிவானது மற்றும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் எனவே கிடைக்கக்கூடிய வண்ணம் என்ன அவை எப்படி இருக்கும் அது எவ்வாறு இயங்குகிறது போன்ற தகவல்களுடன் பலர் உண்மையில் ஊக்கமளிக்கிறார்கள் ஒருவர் தனது நெட்வொர்க்கிற்கு தகவல்களைப் பெறுகிறார் இது உண்மையில் இதைத் தழுவி வாங்க அவருக்கு உதவியது தகவல்களைப் சேகரிப்பதன் மூலம் அதைப் பயன்படுத்துவதன் மூலம் அவர் தனது நிச்சயமற்ற அளவைக் குறைக்கிறார் இப்போது அவர் அதைப் பயன்படுத்துகிறார் இது வேலை செய்யுமா இல்லையா என்ற நிச்சயமற்ற தன்மையை அவர் உண்மையில் குறைத்தார் சமூக வலைப்பின்னல்கள் இந்த வழியில் உதவக்கூடும் இதன் விளைவாக இந்த வகையான புதுமையான யோசனைகளை நாங்கள் ஊக்குவிக்கும்போது பேரழிவுகளைக் குறைக்க உதவும் தொழில்நுட்பங்கள் இந்த தடுப்பு தொழில்நுட்பங்களை நாங்கள் ஆபத்து தடுப்பு நடவடிக்கைகள் அல்லது எதிர் நடவடிக்கைகள் என்று அழைக்கிறோம் மக்கள் ஒருவருக்கொருவர் தகவல்களைக் கேட்பதன் மூலமாகவோ பார்ப்பதன் மூலமாகவோ விவாதங்கள் மூலமாகவோ தொலைபேசி அழைப்புகள் மூலமாகவோ வெகுஜன ஊடகங்கள் மூலமாகவோ உரையாடல் அல்லது பேச்சு மூலமாகவோ பகிர்ந்து கொள்கிறார்கள் கண்டுபிடிப்பு புதுமையின் பரவல் தொழில்நுட்பங்களின் பரவல் தகவல் தேடுவது மற்றும் தகவல் செயலாக்க வளர்ச்சி அல்லது செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் தகவல்களைச் சேகரிக்க எனக்கு 3 வகையான நடவடிக்கைகள் தேவை ஒன்று கேட்கிறது இரண்டாவது கவனிப்பு மற்றும் இறுதியாக விவாதங்கள் இப்போது எனது தகவல் ஆதாரமாக யார் இருப்பார்கள் இந்த தகவல்களை சேகரிக்க நான் எங்கு செல்ல வேண்டும் எனது அயலவர் எனது சக ஊழியர்கள் எனது உறவினர்கள் எனது நண்பர்கள் எனக்குத் தெரியாதவர்கள் எனது போட்டியாளர்கள் நான் யாருடைய உதவியை நாட வேண்டும் நான் இந்த பால் பென் வாங்க விரும்பினால் நான் யாரை நம்ப வேண்டும் பதில் என் நண்பர்கள் பொதுவாக வாலண்டைன் சொல்வது போல் இது நண்பர்களைப் போன்ற நேரடி மற்றும் தனிப்பட்ட உறவுகள் அவருடன் நான் நேருக்கு நேர் தொடர்பு வைத்திருக்கிறேன் எனது உறவு தனிப்பட்ட முறையில் இணைக்கப்பட்டுள்ளது அண்டைவீட்டாளர்கள் அவர்கள் எனது தனிப்பட்ட இணைப்பாளரும் அவரது கண்டுபிடிப்பின் படி தகவல்களைச் சேகரிப்பதற்காக மக்கள் தங்கள் அயலவர்களைச் சார்ந்து இருக்கிறார்கள் கிரானோவெட்டர் கூறுகிறார் ஒரு நேரடி நெட்வொர்க் உண்மையில் அதிகம் வேலை செய்யாத ஒன்று இது உண்மையில் உங்களுக்கு தேவையற்ற தகவல்களையும் அதே தகவலை மீண்டும் மீண்டும் தருகிறது ஏனெனில் நீங்கள் உங்கள் பிணையத்தை விரிவாக்கவில்லை உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்காவிட்டால் புதிய யோசனைகள் புதிய மதிப்பீடு புதிய மதிப்புரைகளை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள் ஏனெனில் நீங்கள் எப்போதும் ஒரே மண்டலத்தில் இருப்பீர்கள் உங்கள் பலவீனமான நெட்வொர்க்குகள் மறைமுக நெட்வொர்க்குகள் ஆகியவற்றைப் பயன்படுத்தி நீங்கள் உண்மையில் சேகரிக்க வேண்டும் உங்கள் நண்பரின் நண்பரை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் ஐ டி ரூர்க்கியில் இருந்தால் நீங்கள் ஐ டி மெட்ராஸிலிருந்து தகவல்களை சேகரிக்கிறீர்கள் என்றால் ஐ டி ரூர்க்கியில் தகவல்களை சேகரிப்பதை விட இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா எனக்கு கிடைக்கும் தகவல்கள் தனிப்பட்டதாக இருக்கலாம் அல்லது அது மறைமுகமாக இருக்கலாம் இன்னொன்றை பார்ட் கூறுகிறார் கட்டமைப்பில் இதேபோன்ற நிலை என்பது சக ஊழியர்கள் மற்றும் சக மாணவர்கள் என்று பொருள் இது நேரடி உறவிலிருந்து மட்டுமே இருக்க வேண்டிய அவசியமில்லை மக்கள் பொதுவாக தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து தகவல்களை சேகரிப்பார்கள் அவர்களுக்கு ஒரே மாதிரியான நிலைகள் உள்ளன அவர்கள் சரிபார்த்து குறுக்கு சோதனை செய்கிறார்கள் உதாரணமாக அவரிடம் ஐபோன் இல்லை நான் ஒரு ஐபோன் வைத்திருக்க வேண்டும் இதேபோல் அவரிடம் இந்த பேரழிவு தடுப்பு தொழில்நுட்பம் இல்லை நான் எனது நிலையை உயர்த்த வேண்டும் இது ஒரு வகையான போட்டி எனவே நான் அவரைப் பார்க்கிறேன் அல்லது அக்கம் போன்ற இடஞ்சார்ந்த பரிமாணங்கள் இதுவும் முக்கியம் யாராவது எனக்கு நெருக்கமாக இருந்தால் அவர்கள் உதவலாம் இங்கே 3 வகையான குழு அல்லது மக்களுக்கான தகவல்களின் ஆதாரமாக நாங்கள் கருதுகிறோம் ஒன்று ஒருங்கிணைந்த குழு இது இடைவினைகளின் அளவு மற்றும் அதிர்வெண்ணைப் பொறுத்தது ஒத்திசைவான குழுக்களை எவ்வாறு தீர்மானிப்பது ஒரு குழுவில் உள்ள நபர்கள் எவ்வளவு அடிக்கடி இணைகிறார்கள் என்பது ஒரு விஷயம் இது ஒரு சமூகம் அல்லது இது முற்றிலும் ஒரு சமூகம் என்று கற்பனை செய்வோம் இங்கு வாழும் மக்களுக்கு இப்போது வெவ்வேறு நெட்வொர்க்குகள் உள்ளன இந்த சமூகத்தை நாம் ஆராய்ந்தால் ஏபிசிடி அவை ஒருவருக்கொருவர் நேரடி மற்றும் பரஸ்பர தொடர்புகளைக் கொண்டுள்ளன என்பதைக் காணலாம் இந்த அம்புகள் உறவுகள் பின்னர் இது ஒரு குழு ஒன்று அவை மிகவும் அடர்த்தியாக இருப்பதால் சி ஏபிடிக்கு சொந்தமானது ஏனெனில் அவருக்கு இங்கு அதிக பிணையம் உள்ளது இருப்பினும் அவர் என்னுடன் சில மறைமுக அல்லது ஒரு வழி திசை தொடர்புகளைக் கொண்டிருக்கிறார் அவர் அங்கு இல்லை அதே வழியில் நாம் குழு 2 மற்றும் குழு 3 ஐ வைத்திருக்க முடியும் ஏனென்றால் அவற்றின் சொந்த வட்டத்திற்குள் அவை மற்றவற்றை விட அதிகமாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே ஒத்திசைவான நெட்வொர்க்குகளின் பங்கு என்ன யாருடன் எனக்கு நேரடி தொடர்புகள் உள்ளன ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கிறேன் நேருக்கு நேர் பேசுகிறேன் எனது நண்பர்களைப் போன்ற தனிப்பட்ட உறவு சிலர் இது உங்களுக்கு வாய்ப்பையும் சமூக கடமையையும் வழங்குகிறது என்று கூறுகிறார்கள் இது வெளியில் இருந்தோ அல்லது தொலைக்காட்சிகளிலிருந்தோ அல்லது வெகுஜன ஊடகங்களிலிருந்தோ தகவல்களை சேகரிக்க உதவுகிறது எனது நண்பர்கள் எனது அயலவர்கள் நான் மிகவும் நெருக்கமாக இருக்கும் எனது சக ஊழியர்கள் போன்ற எனது நேரடி நெட்வொர்க் கூட்டாளர்களுக்கு உடனடியாக தகவல்களை அனுப்புகிறேன் அது ஒத்திசைவானது எனவே இது உண்மையில் விரைவான தகவல்களை வழங்க உதவுகிறது பகிர்வு செயல்படுவது மட்டுமல்ல தகவல்களை அனுப்புவதன் மூலம் சமூக கற்றல் மிக வேகமாக இருப்பதால் இது ஒரு வகையான கடமைகள் சமூக அழுத்தத்தை வழங்குகிறது எனது நண்பர்கள் 5 பேர் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அல்லது பூகம்பத்தை எதிர்க்கும் கட்டிடத்தைப் பயன்படுத்தினால் அது எனது தார்மீக கடமை அல்லது சமூக அழுத்தமாக மாறுகிறது நான் நானும் அவ்வாறே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இல்லையெனில் நான் அவர்களிடையே உறுப்பினராக இருக்க முடியாது அவர்களின் குழுவில் உறுப்பினராக இருக்க முடியாது நான் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்கிறேன் இது எளிதானது அல்ல இது ஒரு மாறுபட்ட நடத்தை என்று கருதலாம் நான் அதைப் பின்பற்ற வேண்டும் எனவே ஒரு சமூக ஒரு ஒத்திசைவான குழு விஷயத்தில் சமூகக் கடமை மிகவும் முக்கியமானது ஆனால் அது மற்றொரு தடையை வழங்குகிறது புதிய யோசனையை நீங்கள் பெற முடியாது இது ஒரே குழுவில் உள்ள தகவல் உங்களிடம் ஒரே மாதிரியான வதந்திகள் உள்ளன அதே தகவல்கள் தான் வருகின்றன போகின்றன என்பது உங்களுக்குத் தெரியும் உங்களிடம் மிகவும் இறுக்கமான பிணையம் உள்ளது இந்த பிணையம் மூடப்பட்டுள்ளது இந்த நெட்வொர்க்கைத் திறக்காவிட்டால் தகவலை எவ்வாறு பெறுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் வெகுஜன ஊடகங்கள் அல்லது பிற ஆதாரங்கள் மூலம் பெறலாம் ஆனால் மனித நெட்வொர்க் அவ்வாறு விரிவடையவில்லை இது தேவையற்ற தகவல்களை மட்டுமே வழங்குகிறது என்று யாரோ சொன்னது போன்றது மேலும் இது புதிய யோசனைகள் புதிய எண்ணங்கள் புதிய அறிவைக் கொண்டுவருவதைத் தடைசெய்கிறது எண் 2 கட்டமைப்பு சமமான அல்லது நிலை மற்றும் பங்கு இதன் பொருள் என்ன இரண்டு பேர் ஒருவருக்கொருவர் தொடர்புகொள்வதில்லை அல்லது அவர்கள் ஒருவருக்கொருவர் தெரிந்திருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் ஒரு மருத்துவமனையில் இரண்டு மருத்துவர்கள் போன்ற அதே பதவியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கவோ தெரியாமலோ இருக்கலாம் அல்லது ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்குத் தெரியாது ஆனால் அவர்கள் ஒரே மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் என்ற அதே நிலைப்பாட்டைக் கொண்டுள்ளனர் மருத்துவமனை மிகப் பெரியது அவர்களுக்கு ஒரே பங்கு மற்றும் அதே நிலைகள் உள்ளன பின்னர் மக்கள் ஒருவருக்கொருவர் மறைமுகமாகக் கவனித்து ஒருவருக்கொருவர் ஒப்பிட்டு அவர்களிடமிருந்து தகவல்களை சேகரிக்கலாம் ஒரு பள்ளியில் உள்ள மாணவர்கள் அல்லது ஐ டி ரூர்க்கியில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் ஒருவருக்கொருவர் தெரியாது என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் ஆனால் ஐ டி ரூர்க்கி போன்ற அதே நிறுவனத்தில் இருப்பது அவர்களுக்கு ஒருவிதமான சமூகமயமாக்கல் அல்லது பயிற்சியளிக்கிறது எனவே இங்குள்ளதைப் போல இது மொத்த Y எண்களைக் கொண்ட ஒரு சமூகம் அல்லது சமுதாய நெட்வொர்க் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் ஐந்து நடிகர்கள் இருக்கிறார்கள் எனவே இங்கே A மற்றும் B போன்ற பாத்திரத்தை நாம் காணலாம் அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் நேரடி உறவு இல்லை ஆனால் அவர்கள் ஒரு குழுவைச் சேர்ந்தவர்கள் A மற்றும் B ஆகியவை C மற்றும் D உடன் ஒரே மாதிரியான தொடர்பைக் கொண்டிருப்பதால் அவை இரண்டும் A போன்றவை A க்கு C மற்றும் D உடன் ஒரு உறவு உள்ளது B க்கு C மற்றும் D உடன் உறவு உள்ளது அவர்கள் இந்த நெட்வொர்க்கில் உள்ள வேறு எந்த நடிகர்களுடனும் இணைக்கப்படவில்லை சி மற்றும் டி ஆகியவற்றுக்கும் இது பொருந்தும் அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் நேரடி தொடர்பு இல்லை ஆனால் அவர்கள் ஒரே மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் ஒரே பள்ளியில் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் போன்ற ஒரு குழுவைச் சேர்ந்தவர்கள் ஐ டி ரூர்க்கி அல்லது வேறு எந்த நிறுவனம் அல்லது இந்த குழுவில் ஈ அவர் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நபராக இருந்தால் அவருக்கு இந்த வகையான பிணையம் இல்லை கட்டமைப்பு சமநிலையின் பங்கு போட்டியை ஊக்குவிக்கிறது இரண்டு சகாக்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிடுவது உங்களுக்கு சில சமூகமயமாக்கல் செயல்முறையை வழங்குகிறது டி ரூர்க்கியில் உங்கள் ஆராய்ச்சியாளர்களை உங்களுக்குத் தெரியாது இது உயிரியல் துறையிலிருந்தோ அல்லது பொறியியல் துறையிலிருந்தோ அல்லது திட்டமிடல் துறையிலிருந்தோ இருந்தால் பரவாயில்லை உங்களுக்கு ஒருவித நோக்குநிலை ஒருவித பயிற்சி உங்களுக்கு ஒருவருக்கொருவர் தெரியாவிட்டால் பரவாயில்லை உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு கற்பிப்பார்கள் மற்றொரு பரிமாணம் இடஞ்சார்ந்த பரிமாணம் இடஞ்சார்ந்த குழுக்கள் நீங்கள் விரும்புகிறீர்கள் அல்லது விரும்பவில்லை நீங்கள் உங்கள் அயலவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்கள் உங்களை பாதிக்கிறார்கள் நீங்களும் அவர்களை பாதிக்கிறீர்கள் உங்களுக்கு நேருக்கு நேர் தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்களுடன் பேச வேண்டும் அவர்களைப் பார்க்க வேண்டும் நேரடி மற்றும் மறைமுக தாக்கங்கள் எப்போதும் இருக்கும் மக்கள் ஒரு பொதுவான இடத்திலும் வாழத் தொடங்கினர் அவர்களுக்கு இதேபோன்ற பழக்கம் அல்லது அணுகுமுறை உள்ளது எங்களிடம் 3 வகையான குழுக்கள் உள்ளன ஒன்று ஒத்திசைவானது ஒன்று கட்டமைப்பு ரீதியாக சமமானது அதே போட்டி நிலை மற்றும் பாத்திரங்கள் மற்றும் இடஞ்சார்ந்த விநியோகம் பற்றிய கேள்வி உள்ளது இப்போது 3 வகையான செயல்பாடுகள் மூலம் 3 வகையான தகவல்களையும் சேகரிக்க வேண்டும் ஒன்று கேட்கிறது ஒன்று அவதானிப்புகள் ஒன்று விவாதங்கள் ஒரு தனிநபராக கேள்வி கேட்கப்படுகிறது எந்த வகையான தகவல்களை சேகரிக்க நான் எங்கு செல்ல வேண்டும் கேட்க நான் யாரை சார்ந்து இருக்க வேண்டும் எனது ஒத்திசைவான கூட்டாளர்கள் அல்லது எனது சுற்றுப்புறம் நான் யாரைக் கவனிக்க வேண்டும் யாருடைய செயல்பாடுகளை நான் விவாதிக்க வேண்டும் புதுமைகளைப் பற்றிய மிக நெருக்கமான அகநிலை விளக்கங்களுக்காக நான் யாரைச் சார்ந்து இருக்க வேண்டும் கேள்வி என்னவென்றால் தகவல்களைப் பெறுவதற்கு நாம் யாரைச் சார்ந்து இருக்க வேண்டும் இது பங்களாதேஷ் நான் முன்பு கூறியது போல் இது ஆர்சனிக் மூலம் மிகவும் மாசுபட்டுள்ளது குறிப்பாக கடலோரப் பகுதிகளில் மற்றும் நீர் உப்புத்தன்மை பிரச்சினை உள்ளது நகரின் புறநகர் பகுதியில் உள்ள மொரெல்கஞ்ச் என்ற சிறிய பகுதியில் நாங்கள் கணக்கெடுப்பு நடத்தினோம் இந்த சிறிய நகரத்தின் பஜார் பகுதி இதுதான் மக்கள் தண்ணீர் குளத்திலிருந்து மற்றும் சில நேரங்களில் குழாய் கிணறுகளிலிருந்தும் தண்ணீரை சேகரித்து வருகின்றனர் ஆனால் ஜப்பானை தளமாகக் கொண்ட தன்னார்வ தொண்டு நிறுவனமான மழைநீருக்கான மக்கள் இந்த வகையான தொட்டியை நகரத்தின் பல இடங்களில் நிறுவினர் மொத்தம் 56 அத்தகைய தொட்டிகளை அவர்கள் நிறுவினர் அவர்கள் 250 க்கும் மேற்பட்ட தொட்டிகளை நிறுவினர் இப்போது இந்த பகுதி எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதற்கான ஒரு பார்வை அல்லது ஒரு யோசனையைப் பெற இந்த பகுதியின் சில படங்கள் இது அதிக அலைகளின் போது அவர்கள் போக்குவரத்துக்கு கால்வாயைப் பயன்படுத்தினர் பல இடங்களில் மழைக்காலங்களில் சாலைகள் துண்டிக்கப்படுகின்றன இது பகுதியின் ஒரு பார்வையை அளிப்பதாகும் எனவே ஒத்திசைவான நெட்வொர்க்குகளை வரையறுக்க ஒருவித முறையைப் பயன்படுத்துகிறோம் பிரிவு முறைகள் மற்றொன்று பர்ட் முறைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் கட்டமைப்பு சமமான குழு ஆகும் இது UCINET இல் வரையறுக்கப்பட்டுள்ளது மற்றும் இடஞ்சார்ந்த குழு அண்டை இணைப்புகள் இது விவாதங்களுக்கு முக்கியமல்ல ஆனால் மக்கள் சமூக வலைப்பின்னல்களைப் பற்றிய கணக்கெடுப்பின் மூலம் தகவல்களைச் சேகரிக்க வேண்டும் எனவே 3 நபர்களாக பெயரிடுமாறு மக்களிடம் கேட்டோம் மோரெல்கஞ்ச் பகுதியில் உள்ள 3 தொட்டி உரிமையாளர்கள் அவர்கள் அடிக்கடி சந்தித்தார்கள் அன்றாட பிரச்சினைகள் குறித்து விவாதித்தனர் இது தொட்டி உரிமையாளர்களுக்குள் நிலவும் சமூக வலைப்பின்னல்களின் யோசனையை நமக்கு வழங்கும் இது கட்டமைப்பு சமமான குழு மற்றும் விசாரணைக்கு அவர்கள் சேகரித்த இடத்திலிருந்து முதல் முறையாக மழைநீர் சேகரிப்பு தொட்டியைப் பற்றி அவர்கள் கேள்விப்பட்டார்கள் குடிநீர் நோக்கத்திற்காக மழைநீர் சேகரிப்பு தொட்டியைப் பற்றி முதலில் கேள்விப்பட்ட 3 நபர்களை எங்களுக்கு பெயரிடுமாறு நாங்கள் மக்களிடம் கூறினோம் எனவே இதை நாம் உருவாக்கினால் இங்கே ஒரு எடுத்துக்காட்டு இதை நீங்கள் கவனித்தால் இந்த சிவப்பு வட்டங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எனவே இது உண்மையில் சமூக எல்லை சிவப்பு நபர்கள் உண்மையில் மைய நபர் அவர்களிடமிருந்து தகவல்களை சேகரிக்கும் ஏராளமான நபர்களைப் பெறுகிறார்கள் அவர்கள் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை ஊக்குவிக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அவர்களுடன் சில வெளிநாட்டினரும் உள்ளனர் நீங்கள் சில வெளிநாட்டினரைக் காணலாம் அவர்கள் இந்த மோரெல்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அல்ல அவர்களிடமிருந்து தகவல்களையும் சேகரிப்போம் ஆனால் சமூகத்திற்குள் சில முக்கிய நபர்கள் உள்ளனர் மழைநீர் சேகரிப்பு தொட்டி பற்றிய தகவல்களை பரப்புவதற்கு உண்மையில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அவர்கள் அவதானிப்புகள் கண்காணிப்பு வலையமைப்பிற்காக இந்த மழைநீர் தொட்டியை நிறுவிய முதல் மூன்று நபர்களைப் பற்றி மக்களிடம் கேட்கிறோம் இங்கே அடிப்படையில் வெளியாட்கள் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மிகக் குறைவு என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது உண்மையில் உள்ளேயுள்ள மக்கள் அவர்கள் சமூக எல்லைகளுக்குள் உள்ள தகவல்களின் முக்கிய ஆதாரமாக இருக்கிறார்கள் அனைத்தும் சமூக எல்லைகளைச் சேர்ந்தவை எனவே வெளியாட்கள் மிகக் குறைந்த செல்வாக்கைக் கொண்டுள்ளனர் இப்போது விவாதங்கள் அவர்கள் நிறுவ முடிவு செய்வதற்கு முன்பு அவர்கள் யாருடன் நிறுவலைப் பற்றி விவாதித்தார்கள் நாங்கள் 3 நபர்களின் பெயரைக் கேட்டோம் மேலும் அவர்கள் வெளியாட்களையும் உள்நாட்டினரையும் சார்ந்து இருப்பதையும் நாங்கள் கண்டறிந்தோம் இங்கே நீங்கள் நிறைய பிணையத்தைக் காணலாம் நாங்கள் பின்னடைவு பகுப்பாய்வு நடத்தினோம் எங்களிடம் மூன்று தரவு உள்ளது கேட்டல் அவதானிப்புகள் மற்றும் விவாதங்கள் இப்போது மக்கள் எந்த தகவல்களை சேகரித்தார்கள் என்பதை அறிய விரும்புகிறோம் ஒன்று மதம் போன்ற கலாச்சாரக் குழு அவர்கள் அதை மத பொருளாதார இடஞ்சார்ந்த சமூக குழுக்களிடமிருந்து கேட்கிறார்களா என்பதை அறிய விரும்பினோம் நாங்கள் விசாரணையைக் கண்டால் மக்கள் தங்கள் ஒருங்கிணைந்த குழு கூட்டாளர்களை அவர்களின் நண்பர்களைச் சார்ந்து இருப்பதைக் காணலாம் இது அவர்களின் அண்டை வீட்டிற்கு நீண்டுள்ளது மற்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் அல்ல அவதானிப்புகள் விஷயத்தில் முதல் முறையாக அவர்கள் எங்கே கவனித்தனர் இது ஒரு பெரிய பங்கைக் கொண்டிருந்த அண்டை பங்காளிகள் அவர்கள் தங்கள் சுற்றுப்புறத்திலும் ஒத்திசைவான குழுவிலும் பார்த்தார்கள் இது சில அண்டை நாடுகளுக்கு சொந்தமானதாக இருக்கலாம் இறுதி முடிவுகளான கலந்துரையாடலின் போது அவை மீண்டும் ஒருங்கிணைந்த குழு கூட்டாளர்களை சார்ந்துள்ளது மேலும் அவர்களின் சுற்றுப்புறங்களும் ஒத்திசைவான குழு பங்காளிகள் மற்றும் அயலவர்கள் தகவல்களின் முக்கிய ஆதாரமாக உள்ளனர் எனவே உறவுகள் மற்றும் நெட்வொர்க்கின் அதிர்வெண் அதிகமாக இருந்தால் ஒரு அக்கம் பக்கத்திலுள்ள தகவல் பகிர்வு போக்கு அல்லது பெரும்பாலான மக்களுக்கான இடஞ்சார்ந்த குழு ஆதாரங்கள் இதன் கொள்கை உட்குறிப்பு என்ன நாங்கள் ஒரு காரியத்தைச் செய்யலாம் திட்டமிடுபவர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு ஊழியர்கள் இதை ஒரு நன்மையாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த தொட்டி உரிமையாளர்களின் பயனர்களிடமிருந்து திருப்தி அடைந்தவர்கள் இதுவரை அதை ஏற்றுக்கொள்ளாத நபர்களிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்புறத்தில் அண்டை கூட்டம் அல்லது பட்டறைகளை நடத்துவதன் மூலம் ஒரு பேச்சு கொடுக்க முடியும் வெற்றிக் கதைகள் யாரோ தொட்டியைப் பற்றிய அவர்களின் தனிப்பட்ட கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இது ஆவணப்படுத்தப்படலாம் மற்றும் சாத்தியமான தத்தெடுப்பாளர்களுக்கு ஒரு சிற்றேட்டில் விநியோகிக்கப்படலாம் இந்த சாத்தியமான தத்தெடுப்பாளர்கள் மத அரசியல் மற்றும் கலாச்சார குழுக்கள் போன்ற ஒத்திசைவான குழு கூட்டாளர்களால் பாதிக்கப்படுகிறார்கள் இவை உண்மையில் ஒத்திசைவான குழுக்கள் எனவே இந்த குழுக்களை பரப்புவதற்கு நாம் பயன்படுத்தலாம் சாத்தியமான தொட்டி தத்தெடுப்பாளர்களை நம்ப வைப்பதற்கான மற்றொரு உத்தி மற்ற 3 உறுப்பினர்களுடன் தங்கள் அனுபவத்தைப் பகிர்ந்து கொள்ள திருப்தியடைந்த தொட்டி தத்தெடுப்பாளர்களைக் கொண்டிருக்கும் மேலும் அவர்கள் ஊக்குவிக்கக்கூடிய 3 அல்லது 4 உறுப்பினர்களையும் அவர்கள் எங்களிடம் கூறலாம் எனவே இவை சில வழிகள் இதனுடன் வீடு வீடாக பிரச்சாரம் செய்யலாம் இந்த பேச்சைக் கேட்டமைக்கு மிக்க நன்றி இதை நான் தொடருவேன் மற்றும் பேரழிவு தயாரிப்பு மற்றும் தகவல் பகிர்வை ஊக்குவிப்பதில் முன்னோடி தத்தெடுப்பாளர்களின் பங்கு மிக்க நன்றி